வணக்கம் மாணவர்களே கடந்த வகுப்பில் நடைமுறை முதல் மீதான வங்கி கட்டுப்பாடுகள் குறித்து பார்த்தோம் அந்த ஒரு சூழ்நிலையில் நிறுவனங்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்துடன் பார்த்தோம் கடன் பற்றாக்குறை அல்லது நிதி பற்றாக்குறை ஏற்படும்போது வங்கிகள் இவ்வாறு நடைமுறை முதலை கட்டுப்படுத்துவதும் பங்கீடு செய்வதும் சந்தையில் ஒரு சாதாரண நிகழ்வாகும் அதனால் இந்தப் பிரச்சனையை வழக்கமான முறையில் கையாள வேண்டும் நாம் அது பற்றி தெளிவாக இருக்க வேண்டும் எனவேதான் உதாரணத்துடன் இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்று பார்த்தோம் அதில் நிறுவனம் சரக்குகளில் வங்கியின் அனுமதியுடன் எவ்வளவு முதலீடு செய்கிறது என்று பார்த்தோம் சரக்கிற்கு எவ்வளவு நிதி கடனாளிகளிடமிருந்து பெறவேண்டியவற்றிற்கு எவ்வளவு நிதி மற்ற பிற நடப்பு சொத்துக்களுக்கு எவ்வளவு நிதி என்பதை வங்கி வகைப்படுத்துகிறது எனவே வங்கி சரக்குகளின் மீதான கட்டுப்பாடு விதித்து இருக்கும்போது தயாரிப்பு செயல்முறைகளை எப்படி சுமூகமாக கொண்டு செல்வது என்பதை பார்த்தோம் எனவே அதுகுறித்து கற்றோம் இந்த உதாரணத்தில் சில அளவுருக்களைக் கொண்டு நடப்பு சொத்தான சரக்கில் எவ்வளவு முதலீடு செய்வது என்பதை கணக்கிட்டு 13000 ரூபாய் என்பதை கண்டறிந்தோம் அது 13937 ரூபாய் ஆகும் அந்த முதலீட்டை கண்டுபிடித்தோம் நிறுவனத்தின் ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டு பல்வேறு பொருட்களுக்கான மூலப்பொருட்களின் தேவையை அறிந்து கொண்டோம் எனவே சரக்கில் இவ்வளவு முதலீடு தேவை என்பதையும் 2000 ரூபாய் அளவிற்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதையும் அறிந்து கொண்டோம் எனவே வங்கியிடமிருந்து சரக்கிற்கு கிடைக்கும் நடைமுறை முதலானது 11937 ஆகும் 13937 அல்ல இந்த இலக்கத்தை வைத்துக் கொண்டு செயல்படுத்த வேண்டும் எனவே இப்போது நாம் கட்டுப்படுத்தப்படாத முதலுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட முதலுக்கும் இடையேயான விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கட்டுப்படுத்தப்பட்ட முதலானது இவ்வளவு கட்டுப்படுத்தப்படாத முதலானது அவ்வளவு எனவே இந்த குறைப்பு சரக்கின் மீதான நடைமுறை முதல் கட்டுப்பாட்டினால் ஆகும் இதை கணக்கிடும்போது இது 0 8565 அல்லது 85 65 ஆகும் எனவே இதை கட்டுப்பாடுள்ள முதலீட்டுக்கும் கட்டுப்பாடுகள் இல்லாத முதலீட்டுக்கும் இடையேயான விகிதமான 0 8565ஐ வைத்து மறுபடியும் கணக்கிட வேண்டும் அதனால் என்ன நடக்கும் இதற்கு முன் ஆர்டர் அளவு எவ்வளவு நமது முந்தைய ஆர்டர் அளவு 224 அலகுகள் ஆகும் அந்த 224 அலகுகள் A மூலப்பொருளின் எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிடி ஆகும் எனவே ஆர்டரின் அளவு 224 ஆகும் எனவே நடைமுறை முதல் கட்டுபடுத்தப்படும்போது ஒரே தடவையில் 224 அலகுகள் வாங்கி அதில் பாதியை சராசரி சரக்காக வைத்துள்ளோம் எனவே இந்த பொருளுக்கு முதலீடு செய்தது எவ்வளவு 840 ரூபாய் 13937ல் 840 A மூலப் பொருளுக்காக முதலீடு செய்யப்பட்டது இந்த 224 முதலீட்டு கட்டுப்பாடு இல்லாத போது கணக்கிடப்பட்ட எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிடி ஆகும் எனவே கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அதை திருப்பிக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 224ஐ 0 8565ஆல் பெருக்க வேண்டும் எனவே புது ஆர்டர் 224ல் 85 65 ஆக இருக்கும் அது 192 அலகுகளாக இருக்கும் ஆர்டர் அளவு குறையும்போது என்ன நடக்கும் போதுமான அளவு முதலீடு இருக்கும்போது எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிடி 224 ஆக இருந்தது ஆனால் இப்போது முதலீட்டு கட்டுப்பாட்டினால் 2000 ரூபாய் குறைவாக கிடைக்கும்போது எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிடியை திருத்த வேண்டும் ஏனெனில் நாம் குறைவாக ஆர்டர் செய்யும்போது அதிக ஆர்டர்கள் செய்ய வேண்டியது இருக்கும் எனவே புது EOQ 192 அலகுகளாக இருக்கும் அதனால் என்ன நடக்கும் எத்தனை ஆர்டர்கள் என்று பார்ப்போம் வருடாந்திர மொத்த தேவை 1500 அலகுகள் ஆகும் A மூலப்பொருளினை 192 அலகுகள் அளவிற்கு கொண்டு வருவோம் எனவே அது 7 81 ஆர்டர்களாக இருக்கும் இதற்கு முன் 6 70 ஆர்டர்களாக இருந்தது இப்போது ஆர்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இப்போது என்ன நடக்கும் ஆர்டரிங் காஸ்ட் அதிகரிக்கும் ஒரு ஆர்டருக்கான செலவு 25 ரூபாய் அதனால் என்ன நடக்கும்

ஆர்டரிங் காஸ்ட் 195 25 ஆக இருக்கும் இதன் நேர்மறையான விளைவு என்னவென்றால் சரக்குகளின் கேரியிங் காஸ்ட் குறையும் ஏனெனில் 192 அலகுகள் வைத்திருக்கப் போகிறோம் இதுவே நமது புது EOQ ஆகும் இதை 2ஆல் வகுக்கும்போது எவ்வளவு கிடைக்கும் அது 1922 x 7 5 ஆகும் இது ஒரு அலகிற்கான செலவு இதை கேரியிங் காஸ்ட்டால் அதிகரிக்கும் ஓரளவிற்கு இந்த விஷயங்கள் மாறும் சமாளிப்பதற்கு நிகர விளைவு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் திருத்திய ஆர்டரிங் காஸ்ட்டை இவ்வளவு அனைத்து உருப்படிகளுக்கும் திருத்திய ஆர்டர்களையும் திருத்திய EOQஐயும் கண்டுபிடிக்க வேண்டும் உருப்படி Aக்கு கட்டுப்பாடு உடைய நடைமுறை முதலுக்கும் கட்டுப்பாடில்லாத நடைமுறை முதலுக்குமான 0 8565 விகிதத்தை கண்டுபிடித்தோம் இதே விகிதத்தில் உருப்படி Aக்கு EOQஐ திருத்தம் செய்தோம் முன்பு அது 224 அலகுகளாக இருந்தது அதை திருத்தம் செய்யும்போது இந்த விகிதத்தால் பெருக்கி 192 அலகுகள் என்பதைக் கண்டுபிடித்தோம் அது குறைந்ததால் குறைந்த சரக்கை வைத்து அடிக்கடி ஆர்டர் செய்ய வேண்டியிருக்கும் கேரியிங் காஸ்ட் அதிகரிக்கும் எனவே Aக்கு வருடாந்திர தேவை 1500 EOQ அளவு 192 ஆக இருக்கும்போது ஆர்டர்களின் எண்ணிக்கையை புதிதாக கணக்கிட வேண்டும் ஆர்டர்களின் எண்ணிக்கை 7 81 இதை ஆர்டரிங் காஸ்ட் 20 ஆகும் எனவே இது 1922 ஆகும் எனவே இது 96 அலகுகளாக இருக்கும் முன்பு சராசரி சரக்கு 112 அலகுகளாக இருந்தது அது இப்போது 16 அலகுகள் குறையும் இந்தப் 16ஐ 7 5 ஆல் பெருக்கி வருவது முதலீட்டின் மொத்த தொகையாகும் குறைந்துள்ள கேரியிங் காஸ்ட் 20 முதலீட்டின் சேமிப்பாகும் கேரியிங் காஸ்ட் இவையிரண்டும் உள்ளடக்கிய மொத்த செலவு இவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது உயர்ந்தாலும் குறைந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதை நாம் சரி பார்க்க வேண்டும் எனவே இவை அனைத்தையும் நாம் திரும்ப செய்து முதலீட்டை மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டும் carrying இப்போது நடைமுறையில் முதலுக்கு கட்டுப்பாடு இருக்கிற சூழ்நிலையில் சரக்கிற்கான முதலீடு எவ்வளவு என்பதையும் சரக்கின் நிலை என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் உருப்படியின் எண்ணிக்கையையும் ஆர்டர்களின் அளவையும் கொண்டு ஆர்டர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு ஆர்டர்களின் எண்ணிக்கையையும் ஆர்டரிங் காஸ்ட்டையும் கண்டுபிடிக்க வேண்டும் இதை அனைத்தையும் நான் கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கு ஒரு அட்டவணை தயார் செய்வோம் இந்த அட்டவணை கட்டுப்பாடில்லாத சூழ்நிலைக்கு தயார் செய்யப்பட்டது இப்போது இந்த அட்டவணை கட்டுப்பாடுள்ள சூழ்நிலைக்கு தயார் செய்ய வேண்டும் எனவே மறுபடியும் உருப்படிகள் A B C D E எடுத்துக் கொள்வோம் இப்போது ஆர்டரின் அளவு திருத்தப்பட்ட ஆர்டரின் அளவு இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இது Aக்கு 192 Bக்கு 128 Cக்கு 296 Dக்கு 606 Eக்கு 1285 இதுவே திருத்தப்பட்ட ஆர்டர் திருத்தப்பட்ட EOQ ஆகும் முன்பு இது Aக்கு 224 Bக்கு 150 Cக்கு 346 Dக்கு 707 இப்போது 606 Eக்கு 1500 இப்போது 1285ஆக குறைந்துள்ளது எனவே நாம் செய்யும் ஒரு ஆர்டரில் அலகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது எனவே நாம் குறைந்த எண்ணிக்கையிலான அலகுகளை சேகரிக்கிறோம் குறைந்த அளவு அலகுகளின் எண்ணிக்கையை சேகரிப்பதனால் முதலீடு குறையும் ஆர்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம் அது முதலில் 7 81 ஆக இருந்தது இங்கு இது17 58 ஆக இருக்கும் இதில் இது 20 27 ஆகவும் இதில் இது 49 50 ஆகவும் இருக்கும் இதில் இது 35 01ஆக இருக்கும் எனவே மொத்த ஆர்டர்களின் எண்ணிக்கை எவ்வளவு 130 முன்பு ஆர்டர்களின் எண்ணிக்கை என்ன இருந்தது 111 எனவே இப்போது ஆர்டர்களில் வித்தியாசம் உள்ளது கிட்டத்தட்ட 19 ஆர்டர்கள் அதிகரித்துள்ளது இந்த 19 ஆர்டர்களை ஆர்டரிங் காஸ்ட் 25 கொண்டு பெருக்கினால் ஒரு வருடத்திற்கான ஆர்டர்களின் எண்ணிக்கை கிடைக்கும் இப்போது ஆர்டரின் அளவையும் ஆர்டர்களின் எண்ணிக்கையையும் கண்டுபிடித்துள்ளோம் இவற்றைக் கொண்டு ஆர்டரிங் காஸ்ட் 195 என்று கண்டுபிடித்தோம் முன்பு கண்டுபிடித்தது 195 25 ஆகும் பின்னர் இது 439 50 இது 506 75 இது 1237 5 இது 875 எனவே மொத்த ஆர்டரிங் காஸ்ட் 3254 5 ரூபாய் ஆகும் இப்போது கேரியிங் காஸ்ட்டை கண்டுபிடிப்போம் அதற்கு திருத்தப்பட்ட சராசரி சரக்கு வேண்டும் திருத்தப்பட்ட சராசரி சரக்கு இதில் பாதியாகும் இது 96 அலகுகள் ஆகும் இதில் 64 அலகுகள் இதில் 148 அலகுகள் இதில் 303 அலகுகள் இதில் 642 50 அலகுகள் ஆகவும் வரும் எனவே இந்த 96 64 148 303 642 5 சராசரி சரக்கின் அலகுகளின் எண்ணிக்கையாக இருக்கும் இதுவே புதிய சராசரி சரக்கு ஆகும் இதை விலையுடன் பெருக்க வேண்டும் ஒரு அலகின் விலை என்ன ஒரு அலகின் விலை 7 5 ஆகும் எனவே சரக்கின் மீதான முதலீடு எவ்வளவு இருக்கும் பின்னர் இது 1600 00 4545 00 3512 50 ஆக இருக்கும் இதுதான் மொத்த முதலீடாக இருக்கும் இது 11927 5 ஆக இருக்கும் எனவே நமது விகிதம் என்ன ஏற்கனவே கட்டுப்பாடுள்ள சூழ்நிலைக்கு இந்த விகிதத்தையும் மொத்தத் தொகையையும் கண்டுபிடித்தோம் இப்போது நடைமுறை முதல் 11937 இது கிட்டத்தட்ட 9 5 ரூபாய் வித்தியாசம் கொண்டது ஒரே முறையில் கண்டுபிடித்தோம் இது என்னவென்றால் புதிய முதலீடு புதிய முதல் வங்கியிடமிருந்து கிடைக்கும் புதிய நிதி ஆகியவற்றை நாம் இவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் முன்பு சரக்கில் செய்த முதலீடு 840 இப்போது இது 720 முன்பு இது 1875 இப்போது இது 1600 இதுவே சரக்கில் செய்த முதலீடு ஆகும் அடுத்ததைப் பார்ப்போம் முன்பு 2162 ஆக இருந்தது இப்போது 1850 ஆக குறைந்துள்ளது முன்பு 5310 ஆக இருந்தது இப்போது 4545 ஆகவும் முன்பு 3750 ஆக இருந்தது இப்போது 3212 5 ஆகவும குறைந்துள்ளன எனவே இது முதலீட்டு குறைப்பாகும் எனவே மொத்தத்தை கணக்கிடும்போதும் இதுவே கிடைக்கிறது நாம் ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்ட நடைமுறை முதலுக்கும் மீது இருக்கும் கட்டுப்பாடு இல்லாத நடைமுறையும் முதலுக்குமான விகிதத்தை கண்டுபிடித்துள்ளோம் நாம் இறுதியாக கேரியிங் காஸ்ட்டை கணக்கிடுவோம் இது நமது ஆய்வுக்கு முக்கியம் கேரியிங் காஸ்ட்டை ஆகும் மொத்தம் 2385 5 ஆகும் எனவே இப்போது நமக்கு எது முக்கியம் இப்போது இரண்டு செலவுகள் வருகின்றன இவை இரண்டுமே முக்கியம் ஆர்டரிங் காஸ்ட் குறைகிறது இவை இரண்டையும் கூட்டி மொத்த செலவை கணக்கிட வேண்டும் மொத்த முதலீட்டு செலவு முன்பிருந்ததையும் இப்போது இருப்பதையும் எவ்வளவு என்பதையும் கண்டுபிடிப்போம் ஆர்டரிங் காஸ்ட் முன்பிருந்ததையும் இப்போது இருப்பதையும் எவ்வளவு என்பதையும் கண்டுபிடிப்போம் இப்போது ஆய்வு செய்வோம் இதை தொடர்புடைய செலவு என்று அழைப்போம் இது ஆர்டரிங் காஸ்ட் 2787 40 ஆகவும் இருந்தன மொத்த செலவு எவ்வளவு வரும் 15 அது சரக்கை பராமரிப்பதற்கான மொத்த செலவு ஆகும் அது நடைமுறை முதல் கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலையில் குறைவான ஆர்டர்களினால் ஆர்டரிங் காஸ்ட் குறைவாக இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டது எனவே ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு 50 2385 50 ஆகும் இது 2385 50 இது 5640 00 ஆகும் எனவே இங்கு வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம் சரக்கினை பராமரிப்பதற்கான செலவின் வித்தியாசம் எவ்வளவு 85 ரூபாய் இதை வைத்து ஆய்வு செய்வோம் என்ன நடந்தது சரக்கிற்கான நடைமுறை முதலீடு எதனால் குறைந்தது அதனால் என்ன நடக்கும் இது EOQ அளவிலிருந்து குறைந்ததனால் ஏற்பட்ட விளைவு தர நிலையான EOQ அளவு கட்டுப்பாடில்லாத நடைமுறை முதல் இருந்தபோது 224 ஆக இருந்தது அது இப்போது Aக்கு 192 ஆகக்குறைந்தது அதன் விளைவாக ஒரு செலவு குறையும் போது மற்றொரு செலவு அதிகரிப்பதை கண்டுபிடித்தோம் எனவே இரண்டும் சமம் அல்ல முன்பு சமநிலையில் இருந்த செலவுகள் இப்போது சமமாக இல்லை இந்த இரண்டு செலவுகளையும் பார்த்தால் 2786 75 2787 40 கிட்டத்தட்ட சமமாக தோன்றும் ஆனால் இந்த நிகழ்வில் இவை சமமாக இல்லை ஆர்டரிங் காஸ்ட் குறைந்தும் உள்ளன இந்த இரண்டு செலவுகளுக்குமான கூட்டு செயல்முறைக்கு இது இடையூறாக இருக்கும் ஒரு செலவு குறைந்த மற்றொரு செலவு அதிகமாக இருப்பதால் நாம் இந்த இடையூறான அளவில் இருக்கின்றோம் எனவே முந்தைய முதலீடு எவ்வளவு அது 13930 ரூபாய் அதை 20 ஆல் பெருக்க வேண்டும் அது எவ்வளவு வருகிறது 4 ஆர்டர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு 111 47 அதை ஒரு ஆர்டருக்கான செலவு 25 ஆல் பெருக்க வேண்டும் அது 2786 75 ஆகும் இந்த செலவை இங்கு உபயோகப்படுத்துகிறோம் இப்போது இந்த இரு செலவுகளும் சமமாக இருப்பதைக் காணலாம் இந்த மாதிரியின் அம்சம் என்னவென்றால் இந்த இரு செலவுகளும் வெட்டும் போது இவை இரண்டும் சமமாக இருக்கும் இதை வைத்து வாங்கவேண்டிய தர நிலையான EOQ அளவை நாம் கண்டுபிடிக்க முடியும் இதனால் என்ன நடக்கும் இவைதான் செலவினங்கள் ஆகும் இது அளவல்ல செலவு இங்கு இது செலவல்ல அளவு அளவு இந்த நிலையில் இருக்கும் போது செலவு இவ்வளவு இருக்கும் இந்த நிலை வரை செல்லும்போது செலவு அதிகரிக்கும் இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வரும்போது இருக்கும் அமைப்பை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த அளவில் செலவுகள் அதிகரிக்கின்றன இந்த நிலையில்தான் செலவுகள் மிகக்குறைவாக இருக்கும் வங்கி கட்டுப்பாடுகளினால் நடைமுறை முதல் குறையும்போது பழைய EOQ அளவை வைத்திருக்க முடியாது எனவே இந்த கட்டுப்பாடுகள் விதித்த நிலையில் வரக்கூடிய இந்த நிலையான EOQ அளவு தர நிலையான அளவாகும் இதன் முடிவானது சரக்கு பராமரிப்பிற்கான மொத்த செலவு 65 85 ரூபாய் அளவுக்கு உயர்கிறது இது சிறிய உதாரணம் புள்ளி விவரங்கள் அனைத்தும் நிலையும் சிறிதாக உள்ளன வாழ்வியல் சூழ்நிலையில் பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் முதலீடு செய்யும்போது வங்கி கட்டுப்பாடுகள் விதிக்கின்றது உதாரணத்திற்கு வங்கி அனுமதித்துள்ள சரக்கின் மீதான முதலீடு 100 கோடி என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது 100 கோடி அல்ல 70 கோடி மட்டுமே உள்ளது என்று கூறுவர் எனவே 30 கோடி அளவுக்கு சரக்கு முதலீடு குறைகிறது மொத்த செலவு பகலுக்கும் இரவுக்குமான வித்தியாசத்தை கொடுக்கும் அது ஒரு பிரச்சனை இங்கே மொத்த செலவு அதிகரிப்பதை பாரத்தோம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளன நாம் இங்கு செய்ததை போல் அதையே செயல்படுத்தலாம் அதனால் செலவு அதிகரிக்கும் இங்கு செலவு அதிகரிப்பதை காண்கிறோம் இதுதான் அதன் வெளிப்பாடு இந்த சூழ்நிலையை தவிர்க்க வேண்டுமென்றால் செலவு அதிகரிப்பை கவனத்தில் கொண்டு அதை குறைக்க நடைமுறை முதலுக்கு வங்கி அளிக்கும் நிதியுடன் வேறு சில ஆதாரங்களையும் நாடவேண்டும் இந்தியாவில் இருக்கும் பன்னாட்டு நிறுவனங்களும் பெரிய நிறுவனங்களும் தேசிய அளவில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுடைய சந்தையில் செயல்படுகின்றன இந்த சூழ்நிலையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எனவே தவிர்க்க முடியாத காரணங்களால் வங்கி கட்டுப்பாடு விதிக்கும் போது மிகவும் கவனமாக மாற்று வழிகளை பார்க்க வேண்டும் எனவே நிறுவனத்தில் இருக்கும் நிதியையும் வெளியில் இருந்து வாங்கும் கடன்களையும் முதலீட்டிற்கு பயன்படுத்தலாம் மூன்றாவது மாற்று வழியான நீண்டகால நிதியை குறுகிய காலத் தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் இதனால் நீண்ட கால நிதி செலவு அதிகரித்தாலும் அதன்மூலம் சரக்கு மேலாண்மைக்கான செலவை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள முடியும் எனவே பின்பற்றக்கூடிய ஒரு சமநிலையை நாம் கண்டறிய வேண்டும் எனவே வங்கிகள் அளிக்கும் நடைமுறை முதலில் ஒரு குறிப்பிட்ட நடப்பு சொத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது அந்த சூழ்நிலையை இவ்வாறு சமாளிக்க வேண்டும் மிக முக்கியமான நடப்புச் சொத்தான சரக்கு மேலாண்மையின் மற்ற அம்சங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்